முன்னதாக நாம் ரியல் டைம் டாஸ்க் ஷேரிங் குறித்து விவாதித்தோம் ஆரம்பத்தில் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகாலை பார்த்தோம் இது மிகவும் சிம்பிள் ஸ்கீம் ஆகும் அங்கு ரிசோர்ஸ்யைப் பெற்ற லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ்ற்காகக் காத்திருக்கும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்கின் ப்ரையாரிட்டியைப் பெறுகிறது ஆனால் பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகாலில் இரண்டு பெரிய சிக்கல்கள் இருந்தன அதாவது டெட்லாக் மற்றும் செயின் பிளாக்கிங் ஆகிய சிக்கல்களை தவிர்ப்பதற்கு இது எதுவும் செய்யவில்லை இதனால் பல ரிசோர்ஸ்கள் தேவைப்படும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் ஒவ்வொரு ரிசோர்ஸ்ற்கும் இன்வர்ஷன் ஆகிறது ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகாலில் ரிசோர்ஸ்களுக்கான சீலிங் ப்ரையாரிட்டி அந்த ரிசோர்ஸ்களைப் பயன்படுத்தக்கூடிய ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்கை பொறுத்து ஒதுக்கப்படுகிறது ஒரு டாஸ்க் ரிசோர்ஸ்ஐ பெற்றவுடன் அதன் ப்ரையாரிட்டி சீலிங் வேல்யூக்கு சமமாக அதிகரிக்கப்படுகிறது எனவே ரிசோர்ஸ் தேவையில்லாத ஆனால் ஹய் ப்ரையாரிட்டி கொண்ட பிற டாஸ்க்குகள் பிளாக் செய்யப்படும் இது இன்ஹெரிடன்ஸ் பிளாக்கிங் என்று அழைக்கப்படும் மேலும் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் மற்றும் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் ஆகியவை விவாதிக்கப்படும் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் உடைய பண்புகள் பின்வருமாறு ஒரு டாஸ்க் அதற்கு தேவைப்படும் ரிசோர்ஸ்களில் ஒன்றைப் பெறும்போது அது மேலும் பிளாக் செய்யப்படாது ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் கீழ் செயின் பிளாக்கிங் ஏற்படாது வேறொரு டாஸ்க்கால் ஏற்கனவே பெறப்பட்ட ஒரு ரிசோர்ஸ் இருந்தால் அந்த டாஸ்க்க்கு ஹய் ப்ரையாரிட்டி இருக்கும் இதனால் கரண்ட் டாஸ்க்யை இயக்க அனுமதிக்க முடியாது இவ்வாறு ஒரு டாஸ்க் ஒரு ரிசோர்ஸ் பெறும்போது அதன் ப்ரையாரிட்டி அதிகரிக்கிறது ஒரு டாஸ்க்க்கு R1 மற்றும் R2 என்ற இரண்டு ரிசோர்ஸ்கள் தேவை என்று வைத்து கொள்ளலாம் அந்த இரண்டு ரிசோர்ஸ்ங்களுடன் தொடர்புடைய சீலிங் வேல்யூ நாம் கருத்தில் கொண்ட டாஸ்க்யை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் இந்த 2 ரிசோர்ஸ்இல் ஒன்று மற்றொரு டாஸ்க்கால் லாக் செய்யப்பட்டிருந்தால் அல்லது இந்த இரண்டு ரிசோர்ஸ்களும் மற்றொரு டாஸ்க்கால் லாக் செய்யப்பட்டிருந்தால் டாஸ்க்குகளில் ஒன்று லாக் செய்ய பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த டாஸ்க்கிற்கு முதல் ரிசோர்ஸ் தேவை என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் முதல் ரிசோர்ஸ் ரிலீஸ் செய்யப்படும் வரை அது பிளாக் செய்யப்படுறது ஆனால் இரண்டாவது ரிசோர்ஸ் வைத்திருக்கும் டாஸ்க் மற்றும் அதன் ப்ரையாரிட்டி ரிசோர்ஸ் வேண்டி காத்திருக்கும் டாஸ்க்கை காட்டிலும் குறையவில்லை என்றால் ரிசோர்ஸ் சீலிங் வேல்யூ ரிசோர்ஸ்யை ரிக்வெஸ்ட் செய்யும் டாஸ்க்கை விட அதிகமாக இருக்க வேண்டும் ஆகையால் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் கீழ் செயின் பிளாக்கிங் ஏற்படாது என்பதைக் காணலாம் எனவே ஒரு டாஸ்க்கிற்கு ஒரு ரிசோர்ஸ் வழங்கப்படுவதற்கு முன்பு அது ரிக்வெஸ்ட் செய்யும் அனைத்து ரிசோர்ஸ்களும் ஃப்ரீ ஆக இருக்க வேண்டும் மேலும் அது ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகாலில் செயின் பிளாக்கிங்கிற்கு உட்படாது டெட்லாக் தொடர்பான அதன் பிஹேவியர் பற்றி விவாதிப்போம் T1 மற்றும் T2 ஆகிய டாஸ்க்குகள் சிம்பிள் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீமில் நிகழும் ஈவண்ட் சீக்குவன்ஸ் போன்றவை என்று நாம் கருதுவோம் இதில் டெட்லாக் நடப்பதை ஏற்கனவே காட்டியுள்ளோம் அதேபோன்ற அறிவுறுத்தல்களைக் கருதி இங்கே T2 லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ஆக இருக்கட்டும் அது R2ஐ லாக் செய்கிறது எனவே குறைந்தபட்சம் T2 இன் ப்ரையாரிட்டி T1 க்கு சமமாக அதிகரிக்கிறது இதனால் T1 தயாராக இருக்க முடியாது மேலும் R1ஐ லாக் செய்ய CPUஐப் பெற முடியாது T2 இன் ப்ரையாரிட்டியை குறைந்தபட்சம் T1 ஐ விட அதிகரித்து பின்னர் அது R2 R1 ஐ லாக் செய்கிறது மற்றும் R1 R2 ஐ மீண்டும் அன்லாக் செய்கிறது இதனால் டெட்லாக் ஏற்படாது வேறு எந்த உதாரணத்தை எடுத்துக் கொண்டாலும் அதில் டெட்லாக் ஏற்படாது ஏனென்றால் T2 இன் ப்ரையாரிட்டி அது லாக் செய்யும் ரிசோர்ஸ்சின் சீலிங் ப்ரையாரிட்டிக்கு சமமாக செய்யப்படுகிறது மற்ற டாஸ்க்குகளுக்கு ரிசோர்ஸ் தேவைப்பட்டால் அதன் ப்ரையாரிட்டி மற்ற டாஸ்க் உடைய ப்ரையாரிட்டியைப் போலவே இருக்கும் என்பதால் அதுவும் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன்னை தடுக்கிறது ஏனெனில் ரிசோர்ஸ் பெற்றவுடன் டாஸ்க் உடைய ப்ரையாரிட்டி அதிக வேல்யூவிற்கு அதிகரிக்கப்படுகிறது இது ரிசோர்ஸ் சீலிங் ஆகும் ஆனால் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகாலின் முக்கிய குறைபாடு இன்ஹெரிடன்ஸ் பிளாக்கிங் என்பதை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ப்ரையாரிட்டி வேல்யூ ஒரு ரிசோர்ஸ்சை பெறுவதால் அதிக வேல்யூக்கு உயர்த்தப்படுகிறது ஆகவே ரிசோர்ஸ் தேவையில்லாத பிற இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் இன்ஹெரிடன்ஸ் பிளாக்கிங்கிற்கு உட்படுகின்றன மற்றும் இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் அவற்றின் டெட்லைனை தவறவிடக்கூடும் ஏனெனில் பல லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் காரணமாக அவை ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடும் மற்றும் அவற்றின் டெட்லைனை இழக்கக்கூடும் ஒரு டாஸ்க்குக்கான பிளாக்கிங் டைம் பின்வருமாறு என்பது நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் Sஐ பயன்படுத்தும் அனைத்து டாஸ்க்குகளின் தொகுப்பு என்று கருதுவோம் மற்றும் ரிசோர்ஸ் Sஐ பயன்படுத்தி டாஸ்க் Tk விற்கு கம்ப்யூட்டேசன் டைம் என்று அமையும் இதன்மூலம் எந்தவொரு டாஸ்க்யையும் Tஐ மேக்ஸிமம் நேரத்திற்கு பிளாக் செய்ய முடியும் இது Sஐ பயன்படுத்தும் Tk இன் மேக்ஸிமம்ஆகும் மேக்ஸிமம் மாகும் மற்றும் Tk இல் உள்ளது இதன் பொருள் ரிசோர்ஸ் தேவையில்லாத டாஸ்க் Ti இன் மேக்ஸிமம் பிளாக்கிங் டைமை கணக்கிட முயற்சிக்கிறோம் என்பதாகும் நாம் முதலில் அனைத்து லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளையும் அது பயன்படுத்தும் ரிசோர்ஸ்களையும் கண்டுபிடித்து பின்னர் ரிசோர்ஸ்சை பயன்படுத்தி மேக்ஸிமம் கம்ப்யூட்டேசன் டைமை கண்டுபிடிப்போம் அனைத்து லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளுக்கும் எழும் கேள்வி ரிசோர்ஸ் பற்றியது அவற்றின் பயன்பாடு மற்றும் அவை பயன்படுத்தும் மேக்ஸிமம் டைம் அதாவது டாஸ்க் i உடைய பிளாக்கிங் டைம் பற்றியது பல ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் பயன்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக ப்ரையாரிட்டி லாக்கிங் மியூடெக்ஸ் இருக்கும் போசிக்ஸ் ஸ்டாண்டர்ட் இங்கு செட் ப்ரையாரிட்டி p மற்றும் பி ஆர் ஐ ஓ புரோடக்ட் உள்ளது பி ஆர் ஐ ஓ புரோடக்ட் அடிப்படையில் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் இது போசிக்ஸ் ஆல் ஆதரிக்கப்படுகிறது லினக்ஸ் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகாலை ஆதரிக்காது ஆனால் பிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்கள் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகாலை ஆதரிக்கின்றன ஜாவா ரியல் டைம் ஸ்பெசிஃபிகேஷன் கூட ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகாலை ஆதரிக்கிறது இருப்பினும் இது ப்ரையாரிட்டி சீலிங் எமுலேஷன் என்று அழைக்கப்படுகிறது இன்ஹெரிடன்ஸ் தொடர்பான ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் கடுமையான சிக்கலைக் கொண்டுள்ளது அங்கு ரிசோர்ஸ் தேவையில்லாத இன்டர்மீடியட் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் இன்வர்ஷன் ஆகின்றன மற்றும் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் இந்த குறைபாட்டை ஒரு பெரிய அளவிற்கு குறைக்கிறது முன்னதாக பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம் மற்றும் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் குறைபாடுகள் பற்றி நாம் விவாதித்தோம் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகாலை விட மேம்பட்டது மற்றும் அதிநவீன ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் அல்லது பி பியைப் பயன்படுத்துகின்றன ஆனால் எளிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் பி பியை பயன்படுத்துவதில்லை ஏனெனில் இது ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் உடைய பேசிக் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம் விட சிக்கலானது ஒவ்வொரு ரிசோர்ஸ்சிற்கும் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் போலவே ப்ரையாரிட்டி சீலிங் ஒதுக்கப்படுகிறது மேலும் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் பொறுத்து முக்கிய வேறுபாடு ஒரு டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி ஒரு ரிசோர்ஸ்சை பெற்றவுடன் ரிசோர்ஸ் உடைய சீலிங் ப்ரையாரிட்டிக்கு சமமாக மாறாது ஆனால் இங்கே இது ஒரு சிஸ்டம் வேறியபில் மட்டுமே மற்றும் இதன் வேல்யூ ரிசோர்ஸ் உடைய சீலிங் ப்ரையாரிட்டிக்கு சமமாக மாறாது அதாவது ஒரு ரிசோர்ஸ் பெறுவதினால் டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி மாறாது ஆனால் கரண்ட் சிஸ்டம் சீலிங் என்று பெயரிடப்பட்ட சிஸ்டம் வேறியபில் வேல்யூ மட்டுமே அதிகரிக்கிறது எடுத்துக்காட்டாக மூன்று டாஸ்க்குகள் T10 T2 மற்றும் T5 பயன்படுத்தும் R என்பது நான் பிரீஎம்டபல் ரிசோர்ஸ் மற்றும் R உடன் தொடர்புடைய சீலிங் வேல்யூ T2 உடன் சமம் என்றால் ரிசோர்ஸ்சை பெரும் டாஸ்க் உடைய ப்ரையாரிட்டி ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் போலல்லாமல் அதிகரிக்காது மாறாக அதே ப்ரையாரிட்டி உடன் தொடர்கிறது ஆனால் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வேரியபல் உள்ளது எந்த ஒரு டாஸ்க்யையும் ரிசோர்ஸ் பெறும்போது அதன் வேல்யூ 2 ஆகிறது ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் ஒரு கிரீடி அப்புரோச் ஆகும் அதாவது ஒரு டாஸ்க்கிற்கு ரிசோர்ஸ் இருக்கும் பட்சத்தில் தேவைப்படும் போதெல்லாம் ரிசோர்ஸ் கிடைக்கிறது ஆனால் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் இல் ஒரு டாஸ்க் செயல்படுத்துகிறது ஒரு ரிசோர்ஸ் கிடைத்தாலும் அந்த ரிசோர்ஸ் ஆன கோரிக்கைகள் வரும்போது சில சூழ்நிலைகளில் அது கிடைக்காமல் கூட போகலாம் ஆகவே ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் ஒரு கிரீடி அப்புரோச் அல்ல மாறாக ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் ஒரு கிரீடி அப்புரோச் என்று கூறலாம் கரண்ட் சிஸ்டம் சீலிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வேறியபில் மற்றும் ஒரு டாஸ்க் ரிசோர்ஸ்சை பெறும்போதெல்லாம் டாஸ்க் ப்ரையாரிட்டி அதிகரிக்காது மாறாக கரண்ட் சிஸ்டம் சீலிங் மட்டுமே அனைத்து ரிசோர்சிலும் பயன்படுத்தப்படும் சீலிங் வேல்யூவின் மேக்ஸிமமை பெறுகிறது CRi என்றால் கரெண்ட்லி யூஸ்டு ரிசோர்ஸ்களின் தொகுப்பு CRi இன் சீலிங் CSC இன் மேக்ஸிமம் என்று மாறும் இரண்டு ரிசோர்ஸ்கள் CR1 மற்றும் CR2 இருந்தால் CR1 இன் சீலிங் வேல்யூ 5 மற்றும் CR2 இன் சீலிங் வேல்யூ 2 மற்றும் 2 ஹய் ப்ரையாரிட்டி என்று வைத்துக்கொள்வோம் இரண்டு ரிசோர்ஸ்களும் பயன் படுத்த பட்டால் CSC 2 என்று செட் செய்யப்படும் சிஸ்டம் தொடக்கத்தில் CSC 0 ஆக இணிஷியலைஸ் செய்யப்படுகிறது சீலிங் புரோடாகால் கீழ் ரிசோர்ஸ் ஷேரிங் விவாதிக்கப்படும் உண்மையில் இரண்டு விதிகள் உள்ளன முதல் விதி ஒரு டாஸ்க் ரிசோர்ஸ் கோருகையில் பொருந்தும் இது ரிசோர்ஸ் ரிக்வெஸ்ட் ரூல் என அழைக்கப்படுகிறது இரண்டாவது விதி ரிக்வெஸ்ட் ரிலீஸ் என அழைக்கப்படுகிறது ஒரு டாஸ்க் ஒரு ரிசோர்ஸ்சை வெளியிடும் போது இந்த விதி பொருந்தும் ரிசோர்ஸ் ரிக்வெஸ்ட் ரூல் இல் இரண்டு உட்பிரிவுகள் உள்ளன முதலாவது ரிசோர்ஸ் கிராண்ட் க்ளாஸ் இங்கு ஒரு டாஸ்க்கிற்கு ஒரு ரிசோர்ஸ் வழங்கப்படுகிறது இரண்டாவதாக இன்ஹெரிடன்ஸ் க்ளாஸ் என அழைக்கப்படுகிறது இது ஒரு டாஸ்க் ரிக்வெஸ்ட் செய்த ரிசோர்ஸ் அதற்கு கிடைக்காத போது ஆனால் அது பிளாக் செய்யும் போது பயன்படுத்தப்படும் ரிக்வெஸ்ட் கிராண்ட் க்ளாஸ் இல் டாஸ்க் ரிசோர்ஸ்சை பெற்றவுடன் கரண்ட் சிஸ்டம் சீலிங் கிடைத்த ரிசோர்ஸ் உடைய சீலிங் உடன் சரிபார்க்கப்படுகிறது மேலும் கரண்ட் சிஸ்டம் சீலிங் விட சீலிங் அதிகமாக இருந்தால் கரண்ட் சிஸ்டம் சீலிங் ரிசோர்ஸ் உடைய சீலிங் என்று செட் செய்யப்படும் மற்றும் ஒரு டாஸ்க் அதன் ப்ரையாரிட்டி CSC ஐ விட அதிகம் ஆகாதவரை ரிசோர்ஸ்சை லாக் செய்ய அனுமதிக்கப்படாது ரிசோர்ஸ் கிராண்ட் க்ளாஸ் இல் ஒரு டாஸ்க் உடைய ப்ரையாரிட்டி கரண்ட் சிஸ்டம் சீலிங் உடன் சரிபார்க்கப்படுகிறது மேலும் ப்ரையாரிட்டி கரண்ட் சிஸ்டம் சீலிங் விட அதிகமாக இருந்தால் அதற்கு ரிசோர்ஸ் கிராண்ட் செய்யப்படுகிறது மற்றும் கரண்ட் சிஸ்டம் சீலிங் கிராண்ட் செய்த ரிசோர்ஸ் இன் சீலிங் வேல்யூவிற்கு சமமாக செட் செய்யப்படும் சுருக்கமாக ரிசோர்ஸ் கிராண்ட் க்ளாஸ் கூறுவது ஒரு டாஸ்க் ரிசோர்ஸ்சை ரிக்வெஸ்ட் செய்கையில் முதலில் அதன் ப்ரையாரிட்டி கரண்ட் சிஸ்டம் சீலிங் உடன் ஒப்பிடப்படுகிறது மற்றும் அதன் ப்ரையாரிட்டி கரண்ட் சிஸ்டம் சீலிங் விட அதிகமாக இருந்தால் அதற்கு ரிசோர்ஸ் வழங்கப்படுகிறது மற்றும் CSC வேல்யூ ரிசோர்ஸ் இன் சீலிங் ப்ரையாரிட்டி க்கு சமமாக அமைக்கப்படுகிறது ஆனால் டாஸ்க் ரிசோர்ஸ்சை ரிக்வெஸ்ட் செய்கையில் அதன் ப்ரையாரிட்டி CSC வேல்யூ விடக் குறைவாக இருந்தால் அதற்கு ரிசோர்ஸ் வழங்கப்படவில்லை மேலும் அது பிளாக் செய்யப்படுகிறது இங்கே ரிசோர்ஸ்களின் ரிசோர்ஸ் கிராண்ட் க்ளாஸ் இல் இரண்டு உட்பிரிவுகள் உள்ளன முதலாவதாக டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி சீலிங் ப்ரையாரிட்டியை விட அதிகமாக இருந்தால் அதற்கு ரிசோர்ஸ் வழங்கப்படுகிறது மற்றும் கரண்ட் சிஸ்டம் சீலிங் தொடர்புடைய ரிசோர்சின் சீலிங்கிற்கு சமமாகிறது ஆனால் அதன் ப்ரையாரிட்டி கரண்ட் சிஸ்டம் சீலிங் விட அதிகமாக இல்லாவிட்டாலும் அது எந்தவொரு ரிசோர்ஸ் வைத்திருந்து மேலும் அதன் CSC க்கு சமமானதாக இருந்தால் அது CRக்கு ஆக்சஸ் கிராண்ட் வழங்கப்படுகிறது இல்லையெனில் அதற்கு ரிசோர்ஸ் ஆக்சஸ் கிராண்ட் வழங்கப்படாது மற்றும் பிளாக் ஆகிறது டாஸ்க்கிற்கு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் வழங்கப்பட்டவுடன் கரண்ட் சிஸ்டம் சீலிங் ரிசோர்சின் சீலிங் க்கு சமன் செய்யப்படுகிறது இது ரிசோர்சின் சீலிங் கரண்ட் சிஸ்டம் சீலிங் விட அதிகமாக இருந்தால் மட்டுமே வழங்கப்படும் இன்ஹெரிடன்ஸ் க்ளாஸ் இல் ஒரு டாஸ்க் பிளாக் செய்யப்பட்டால் அதற்கு ரிசோர்ஸ் வழங்க படுவது இல்லை பின்னர் அந்த ரிசோர்ஸ்சை வைத்திருக்கும் டாஸ்க் பிளாக் செய்யப்பட்ட ரிசோர்சின் ப்ரையாரிட்டியைப் பெறுகிறது ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் போலல்லாமல் ஒரு ரிசோர்ஸ்சை வைத்திருக்கும் ஒரு டாஸ்க் அதன் ப்ரையாரிட்டியை மாற்றாது ஆனால் ஒரு ரிசோர்ஸ்சிற்காக ஒரு டாஸ்க் பிளாக் செய்யப்பட்டால் மட்டுமே அது டாஸ்க்கின் ப்ரையாரிட்டியைப் பெறுகிறது ரிசோர்ஸ் ரிலீஸ் ரூல் ரிசோர்ஸ் கிராண்ட் ரூல் இன் ரிவர்ஸ் ஆகும் ஒரு டாஸ்க் ரிசோர்ஸ்சை ரிலீஸ் செய்தவுடன் பயன்பாட்டில் உள்ள அனைத்து ரிசோர்ஸ்களின் கீழும் உள்ள அனைத்து டாஸ்க்குகளையும் சி சி மீண்டும் சரிபார்க்கிறது மற்றும் சீலிங் அதன் மேக்ஸிமமாக செட் செய்யப்படுகிறது ஆனால் கரண்ட் சிஸ்டம் சீலிங் ரிலீஸ் செய்யப்பட்ட கரண்ட் ரிசோர்சின் சீலிங்கிற்கு சமமாக இருந்தால் CSC மாறாமல் இருக்கும் மேற்கூறியவற்றைச் சுருக்கமாக கூறினால் கரண்ட் சிஸ்டம் சீலிங் என்பது பயன்பாட்டில் உள்ள ரிசோர்ஸ்களின் மேக்ஸிமம் சீலிங் மற்றும் சி சிக்கு சமமான ஒரு ரிசோர்ஸ்சை ரிட்டன் செய்தால் அனைத்து ரிசோர்ஸ்களும் சரிபார்க்கப்படுகின்றன அவற்றின் சீலிங் வேல்யூகள் மற்றும் அந்த மேக்ஸிமம் சீலிங் வேல்யூ CSC க்கு ஒதுக்கப்படுகிறது கரண்ட் ரிசோர்சின் சீலிங் வேல்யூ சிஎஸ்சியை விட குறைவாக இருந்தால் சிஎஸ்சி மாறாமல் இருக்கும் மேலும் T1 இன் ப்ரையாரிட்டியும் அப்டேட் செய்யப்படும் அது ஒரு ரிசோர்ஸ்சை ரிலீஸ் செய்து இருந்தால் அந்தரிசோர்ஸ்சை பிளாக் செய்யும் எந்தவொரு டாஸ்க்கும் ப்ரையாரிட்டியை இன்ஹெரிட் செய்து இருக்கலாம் அத்தகைய நிலையில் டாஸ்க்குகளின் ப்ரையாரிட்டி அசல் ப்ரையாரிட்டிக்கு மாற்ற படுகிறது சில எடுத்துக்காட்டுகளுடன் சீலிங் புரோடாகாலின் செயல்பாடு பின்வருமாறு T1 T2 T3 என்ற மூன்று டாஸ்க்குகலால் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் T1இன் ப்ரையாரிட்டி 10 T2 இன் ப்ரையாரிட்டி 2 மற்றும் T3 இன் ப்ரையாரிட்டி 5 ஆகும் மேலும் மூன்று டாஸ்க்குகளும் CR1 ஐப் பயன்படுத்தலாம் என்பதால் அதனுடன் தொடர்புடைய சீலிங் ப்ரையாரிட்டி 10 ஆகும் இது விண்டோ பேஸ்டு சிஸ்டம் போலவே 10ஐ ஹய் ப்ரையாரிட்டி என்று கருதுகிறது தொடக்கத்தில் சிஸ்டம் சீலிங் 0 ஆக செட் செய்யப்படுகிறது மற்றும் CR1 ஐ T3 லாக் செய்கிறது என்று கருதுகிறது ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் போலல்லாமல் T3இன் ப்ரையாரிட்டி இங்கு மாறுவதில்லை இது ஹய் ப்ரையாரிட்டி உடன் தொடர்கிறது ஆனால் பின்னர் கரண்ட் சிஸ்டம் சீலிங் CR1 இன் சீலிங் ப்ரையாரிட்டி 10க்கு சமமாக இருக்கும் CSC வேல்யூ மட்டும் அதிகரிக்கிறது அடுத்த முறை மற்றொரு டாஸ்க் ஒரு ரிசோர்ஸ்சை ரிக்வெஸ்ட் செய்கிறது என்று நாம் கருதுவோம் இது டாஸ்க் T2 ஆகும் மேலும் ப்ரையாரிட்டி 2 கொண்டு ரிசோர்ஸ்சை அக்வயர் செய்கிறது கரண்ட் சிஸ்டம் சீலிங் 10 ஆக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் T2 இன் ப்ரையாரிட்டி மாறாததால் T3 என்ற ஒரு பணி உள்ளது என்று சொல்லலாம் இது ப்ரையாரிட்டி லெவல் 2 இல் தொடர்ந்து இயங்குகிறது மேலும் ப்ரையாரிட்டி 5 இல் ஒரு டாஸ்க் T3 ஐ எக்சீக்யூட் செய்வோம் சிறிது நேரத்திற்குப் பிறகு அது T2 ஐக் ரிக்வெஸ்ட் செய்கிறது இப்போது இன்ஹெரிடன்ஸ் க்ளாஸ் பொருந்தும் மற்றும் T2 இன் ப்ரையாரிட்டி 5 ஆக மாறும் இது ரிசோர்ஸ்சை ரிலீஸ் செய்தவுடன் ரிலீஸ் க்ளாஸ் பொருந்தும் மேலும் அது அதன் பழைய ப்ரையாரிட்டி 2 க்கு திரும்பும் இன்னும் CRஐ பயன்படுத்துவதால் T3 இன் கரண்ட் சிஸ்டம் சீலிங் 10 ஆகும் ரிசோர்ஸ் உடைய சீலிங் ப்ரையாரிட்டி கரண்ட் சிஸ்டம் சீலிங்கிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது T4 என்பது வேறொரு ரிசோர்ஸ் CR2 தேவை கொண்ட மற்றொரு பணியாகும் இது ரிசோர்ஸ்சை லாக் செய்ய அனுமதிக்க படாது ஏனெனில் T4 இன் ப்ரையாரிட்டி 10ஐ கொண்ட CSC உடன் ஒப்பிடப்படும் ஆனால் T4 இன் ப்ரையாரிட்டி 6 என்றாலும் T3 ஐ விட அதிகமாக உள்ளது ஏனெனில் அது ஐடில் ரிசோர்ஸ் ஒன்றை ரிக்வெஸ்ட் செய்கிறது CR2 கிராண்ட் செய்யப்படாது ஏனெனில் ப்ரையாரிட்டி கிராண்ட் கிளப்களில் T4 இன் ப்ரையாரிட்டி கரண்ட் சிஸ்டம் சீலிங் உடன் ஒப்பிடப்படும் மேலும் கரண்ட் சிஸ்டம் சீலிங் T4இன் ப்ரையாரிட்டியை விட அதிகமாக இருப்பதால் ரிசோர்ஸ்சை லாக் செய்ய T4 அனுமதிக்கப்படாது ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகாலின் படி ஒரு டாஸ்க்கிற்கு ஒரு ரிசோர்ஸ் கிராண்ட் செய்யும் போது அதன் ப்ரையாரிட்டி உண்மையில் மாறாது மற்றும் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் போல் அல்லாமல் கரண்ட் சிஸ்டம் சீலிங் மட்டுமே மாறுகிறது மற்றும் டாஸ்க் அதன் சொந்த ப்ரையாரிட்டி யில் தொடர்ந்து எக்சீக்யூட் ஆகிறது ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் போலல்லாமல் ரிசோர்ஸ் தேவையில்லாத பிற டாஸ்க்குகள் பிளாக் செய்யப்படுவது இல்லை ஏனெனில் ஒரு லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ்சை பெற்றுள்ளது இதை இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் என்று நாம் அழைத்தோம் இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் அந்த அர்த்தத்தில் இங்கே ஏற்படாது ஏனெனில் ஒரு டாஸ்க் ஒரு ரிசோர்ஸ்சை பெற்றவுடன் அதன் ப்ரையாரிட்டி வால்யூ மாறாது மற்ற டாஸ்க்குகள் தொடர்ந்து இயங்கும் போது வழக்கம் போல் இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் பிளாக்கிங் எதுவும் ஏற்படாது வேறொரு டாஸ்க் அது வைத்து இருக்கும் ரிசோர்ஸ்சை ரிக்வெஸ்ட் செய்யும்போது மட்டுமே டாஸ்க் ப்ரையாரிட்டி மாறுகிறது இன்ஹெரிடன்ஸ் க்ளாஸ் பொருந்தும் மற்றும் டாஸ்க் ப்ரையாரிட்டி அதிகரிக்கும் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் அனாலிசிஸ் செய்யப்பட்டால் இதனால் டெட்லாக்குகள் தடுக்கப்படுகிறது செயின் பிளாக்கிங் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மற்றும் இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது என்பதைக் காணலாம் பரம்பரை தொடர்பான இன்வர்ஷன் என்பது ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் யுடன் ஒரு பெரிய சிக்கலாகும் மேலும் இது இந்த ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் யால் பெரிய அளவில் குறைக்கப்படுகிறது ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் யை விட சற்று சிக்கலான நெறிமுறையாகும் ஆனால் இது இன்னும் பல பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் இல் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மூன்று வகைகளாகும் அதாவது டைரக்ட் இன்வர்ஷன் இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் மற்றும் அவாய்டன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ஒரு ரிசோர்ஸ்சை வைத்து இருந்தால் டைரக்ட் இன்வர்ஷன் எளிமையாகிறது மற்றும் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ்சை ரிலீஸ் செய்யும் வரை ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் காத்திருக்க வேண்டும் டைரக்ட் இன்வர்ஷன் இல் ஒரு லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ்சை ஹோல்ட் செய்து இருக்கும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் காத்திருக்க வேண்டும் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ் பயன்பாடுகளை முடித்து அதை ரிலீஸ் செய்யும் வரை ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் காத்திருக்க வேண்டும் 6 டாஸ்க்குகள் உள்ளன ஒவ்வொரு டாஸ்க் உடைய கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் மற்றும் அவை தேவைப்படும் ட்யூரேஷன் ஆகியவை மேலே உள்ள டாஸ்க் கிராஃப் இல் கொடுக்கப்பட்டுள்ளன T1 மற்றும் T2 க்கு R1 தேவை T1 க்கு 5 யூனிட்டுகள் T2 க்கு 2 யூனிட்டுகள் தேவை T2 மற்றும் T6 க்கு R3 1 யூனிட்டுக்கு தேவைப்படுகிறது மற்றும் ஐ தேவைப்படுகிறது T1 மற்றும் T4 க்கு R2 5 யூனிட்டுக்கு தேவைப்படுகிறது டாஸ்க்களை ப்ரையாரிட்டி வேல்யூ அடிப்படையில் சாட்டு செய்யப்பட்டுள்ளது என்ற அனுமானத்தில் T1 மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி மற்றும் T6 லோ ப்ரையாரிட்டியை கொண்டு உள்ளது பின்னர் T2 R1 ஐ ஹோல்ட் செய்திருந்தால் T1 ஹய் ப்ரையாரிட்டி பெற்றிருந்தாலும் அது வெயிட் செய்ய வேண்டும் மற்றும் T1 R1 வேண்டி 2 பீரியட் காத்திருக்க வேண்டும் இதேபோல் T2 ஆனது T6 மற்றும் ரிசோர்ஸ் R3 காரணமாக டைரக்ட் இன்வர்ஷன்க்கு உட்படும் டுயூரேஷன் 8 இதேபோல் T1 க்கு உட்பட்ட மிக மோசமான நிலை T4 காரணமாக 5 யூனிட் இன்வர்ஷன் ஆகும் டைரக்ட் இன்வர்ஷன் என்பது லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ்சை வைத்திருக்கும் காரணத்தினால் டைரக்ட் இன்வர்ஷன் செய்யப்படும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் ஆகும் நாம் இங்கே நிறுத்துவோம் அடுத்த விரிவுரையில் ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகாலில் ஏற்படக்கூடிய பிற வகை இன்வர்ஷன் பற்றி பார்ப்போம்